வணக்கம் நான் கான்பூரில் உள்ள ஐஐடியின் ஜெயந்த சாட்டர்ஜி சமகால உலகில் சேவைகள் மேலாண்மை மற்றும் சமகாலப் பிரச்சனைகள் குறித்த அமர்வு தொடர் அமர்வு குறித்து உங்களுடன் உரையாடுகிறோம் இது எங்கள் உரையாடலின் நான்காவது வாரம் இது முதல் அமர்வு நான்காவது வாரம் கடந்த இரண்டு அமர்வுகளில் மதிப்பு உருவாக்கும் செயல்பாட்டில் வாடிக்கையாளரை இணைத்து இணை உருவாக்கம் மூலம் புதிய சேவை மதிப்பை உருவாக்குவது பற்றி நாங்கள் விவாதித்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது எனவே செங்குத்து நகர்ப்புற தோட்டக்கலை சேவை அல்லது குப்பையிலிருந்து நகைகள் சேவை நிலை மேம்பாடு கந்தல் எடுப்பவர்களுக்கான வருமான நிலை மேம்பாடு போன்றவற்றைப் பற்றி நாங்கள் பேசினோம் என்பது போல புதிய சேவை உருவாக்கம் குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த மற்றும் அடுத்த அமர்வில் செயல்முறை மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் புதிய சேவை உருவாக்கம் பற்றி பார்ப்போம் எனவே முன்னர் நாங்கள் கருத்தியல் மட்டத்தில் மூலோபாய மட்டத்தில் விவாதித்தோம் இப்போது ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் புதிய சேவை உருவாக்கம் பற்றி விவாதிப்போம் நிச்சயமாக புதிய சேவை உருவாக்கம் பணியாளர்கள் பணியமர்த்தல் வேலைவாய்ப்பின் அளவு வசதிக்கான இடம் வசதிகளுக்கான உள்கட்டமைப்பு போன்ற ஆழமான செயல்பாட்டு சிக்கல்கள் ஆனால் இந்த இரண்டு அமர்வில் ஓட்டம் மற்றும் ஒரு செயல்முறை புளூ பிரிண்ட் மற்றும் படிப்பிலிருந்து புதிய சேவையை உருவாக்குதல் ஏற்கனவே உள்ள புளூ பிரிண்ட்கள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவோம் எனவே சேவை அமைப்புகளில் உபகரணங்கள் தொழில்நுட்பம் மனித வளங்கள் வசதிகளில் வரிசைப்படுத்தப்பட்டவை தயாரிப்பு சேவை தொடர்பான சில சரக்குகள் இருக்கும் என்பதை நாங்கள் முன்பே பார்த்தோம் மேலும் இவை ஒவ்வொன்றின் ஊடாட்டங்கள் மூலமாகவும் இந்தத் தொகுதிகளுக்கிடையேயான தொடர்புகள் மூலமாகவும் இந்தத் தொகுதிகளுக்கிடையிலான இடைவினைகள் மூலமாகவும் இது தொடர் படிகள் மூலம் இணைக்கப்படும் கடந்த அமர்வின் தொடர்ச்சியாக வரும் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் வாடிக்கையாளர் இப்போது பெறும் முடிவில் மட்டுமல்ல வாடிக்கையாளரும் உருவாக்கத்தின் முடிவில் இருக்கிறார் எனவே வடிவமைப்பாளர்கள் உள்ளீடு செய்வது சப்ளையர்கள் உள்ளீடு செய்வது ஆர் டி நபர்கள் உள்ளீடு செய்வது வாடிக்கையாளர்கள் இந்தப் பக்கம் ஆக்கப்பூர்வமான பக்கம் எனப் பங்கேற்பது போல வாடிக்கையாளர்களும் உள்ளீடு செய்கிறார்கள் இறுதி பொருள் இறுதி பெருக்கல் விடை எனவே இந்த வரைபடத்தை முடிக்க இது வாடிக்கையாளரிடம் தொடங்கி வாடிக்கையாளருடன் முடிவடையும் ஒட்டுமொத்த சேவை வழங்கல் செயல்முறையாகும் சாதாரணமாக இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்டைப் பார்க்கும் போது முன் பக்கத்தை முன் பக்கம் என்று இரண்டு நிலைகளாகப் பிரித்து இது வீட்டின் பின்புறம் என்று முன்பே விவாதித்தோம் அதனால் வாடிக்கையாளர் வருவார் வாடிக்கையாளர்கள் நுழையலாம் ஒருவித தாமதம் ஆகிறது அதனால் இது வரவேற்பாக இருக்கலாம் டேபிள் புக்கிங் சிஸ்டமாக இருக்கலாம் டிக்கெட் முன்பதிவு முறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பின்னர் வாடிக்கையாளர் இந்த நிலைகளைக் கடந்து வாடிக்கையாளர் வெளியேறுகிறார் இது சேவையின் மூலம் செயல்முறை ஓட்டத்தைப் பார்க்கும் பாரம்பரிய வழி இந்த எளிய வரைபடத்தை விரிவுபடுத்தலாம் இந்த வரைபடத்தை நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் இது ஒரு உணவகத்தின் சேவை புளூ பிரிண்ட் ஆகும் எனவே எங்களிடம் இந்த தெரிவுநிலை உள்ளது வாடிக்கையாளர்கள் பல்வேறு இடங்களுக்கு நுழைவதிலிருந்து இந்த முழு செயல்முறையும் எங்களிடம் உள்ளது அங்கு ஆர்டர் செய்தல் உணவைப் பெறுதல் மற்றும் உணவை உட்கொண்ட பிறகு வாடிக்கையாளர்கள் வெளியேறுகிறார்கள் மேலும் இது நடுத்தர மற்றும் பின் நிலைகளில் உள்ள சர்வீஸ் பிளாக்குகளால் ஆதரிக்கப்படுகிறது முடிவு மற்றும் இந்த முழு விஷயமும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் சேவை அமைப்பு அல்லது தயாரிப்பு சேவை ஒருங்கிணைந்த அமைப்பு பற்றி நாங்கள் முன்பு விவாதித்தபோது இந்த நீல அச்சைப் பார்த்தோம் ஆனால் இன்று நான் உங்களுக்கு முன்னிலைப்படுத்த முயற்சிப்பது இது போன்ற சில வார்ப்புருக்களை உங்களுக்கு வழங்குவதாகும் எனவே இந்த வாரத்தின் பணிகளுக்காக இந்த இரண்டு அமர்வுகளுக்கான பணியாக நீங்கள் படிக்க வேண்டிய சேவைகளுக்கான எளிய நீல அச்சுகளை உருவாக்கலாம் எனவே நான் உங்களுக்கு மற்றொரு விரிவான டெம்ப்ளேட்டை வழங்குகிறேன் இது மிகவும் சிக்கலான நீல அச்சு உருவாக்க ஏற்றது நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த டெம்ப்ளேட்டின் பிரிண்ட் அவுட்டை எடுத்து மன்றத்தில் பதிவேற்ற உங்கள் பணிக்காகப் பயன்படுத்தலாம் இந்த பாடத்திட்டத்தை உன்னதமாக்க உங்கள் அனைவரின் பரந்த பங்கேற்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நான் உங்களுடன் பேசுவது மற்றும் நீங்கள் கேட்பது மற்றும் குறிப்புகள் எடுப்பது அல்லது விரிவுரையை பதிவிறக்கம் செய்து மீண்டும் பார்ப்பது திருப்திகரமாக இருக்காது ஒரு மேடையில் நான் ஒரு முனிவரைப் போல நடந்துகொண்டிருக்கும் பழைய முன்னுதாரணத்தில் நாங்கள் இருப்போம் சேவை நிர்வாகத்தின் அறிவுக்கு இணை பங்களிப்பாளராக உங்களை அழைக்க விரும்புகிறேன் எனவே உங்கள் உள்ளங்கள் உங்கள் அனுபவங்கள் உங்கள் அவதானிப்புகள் ஒருவரையொருவர் வளப்படுத்தி உங்கள் அனைவரிடமிருந்தும் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் அனைவரும் எங்கள் மன்றத்தை கலகலப்பாக மாற்ற விரும்புகிறேன் சில சிறந்த பங்களிப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நான் ஏற்கனவே மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் பொருள் அவற்றில் சிலவற்றை எனது எதிர்கால விரிவுரைகளில் காண்பிக்கிறேன் நீங்கள் வழங்கிய உயர்தர உள்ளீடுகள் ஆனால் உங்களில் பலர் முன்வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால்தான் இந்த டெம்ப்ளேட்களை வழங்குகிறேன் எனவே நீங்கள் காட்சிப்படுத்துவது எளிதாகிறது மேலும் இந்த வகையான பவளப்பாறை மிகவும் விரிவான நீலப் பிரிண்ட்களை உருவாக்குங்கள் இப்போது ப்ளூ பிரிண்ட் செயல்முறை வெளிப்படையான டெலிவரிகள் மற்றும் வெளிப்படையான ஆதரவுகள் அல்லது மேம்படுத்துதல் மற்றும் துணைச் சேவைகள் என்று நாங்கள் அழைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது எனவே முக்கிய சேவை உணவு மற்றும் பானங்கள் வழங்கல் நாங்கள் சேவை மலர் மாதிரி பற்றி விவாதித்தோம் எனவே மையமானது உணவு மற்றும் பான சேவை மற்றும் அதைச் சுற்றி அல்லது இவை அனைத்தும் மெனுவாக இருந்தாலும் சரி மசோதாவாக இருந்தாலும் சரி ஆலோசனைகள் குறித்து பணிப்பெண்ணுடன் தொடர்பு கொண்டாலும் சரி இவை அனைத்தும் மேம்படுத்தும் மற்றும் அதிகரிக்கும் சேவைகள் மற்றும் துணை எளிதாக்கும் சேவைகள் ஆனால் நாம் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தொடங்க வேண்டும் எனவே நாம் உண்மையில் இந்த இரண்டு தொகுதிகளையும் முன்பே பார்த்து வருகிறோம் எனது சுட்டியைக் குறிக்கவும் ஓரளவிற்கு சேவை கருத்து உருவாக்கம் மற்றும் புதிய சேவை கருத்து உருவாக்கத்தில் வாடிக்கையாளரின் பங்கு பற்றி கடந்த வாரம் விவாதித்தோம் ஆனால் சேவை மூலோபாயம் மற்றும் சேவை கருத்து தொடர்பு என்பது ஏதோ ஒன்று இங்கே சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வோம் எனவே சேவைக் கருத்து வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தும் சரியான அளவுகோல்களில் கவனம் செலுத்துகிறது சேவை உள்ளடக்கம் மூலம் நாங்கள் பொதுவாகக் குறிப்பிடுவது வெவ்வேறு சேவைத் தொகுதிகளின் மெனுவாகும் அவை வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் அது எவ்வாறு வழங்கப்படும் என்பது சேவை பாணியாகும் எப்படியிருந்தாலும் இவை அனைத்தும் நீங்கள் எளிதாகத் தேடக்கூடிய மற்றும் அதிக தரவுகளைப் பெறக்கூடிய சொற்கள் எனவே சேவைக் கருத்து இந்த நான்கு பகுதிகளின் செயல்பாட்டு அனுபவத்தின் விளைவுகளையும் வழங்கப்பட்ட மதிப்பின் மீது வலியுறுத்தும் சேவை உள்ளடக்கம் என்பது வாடிக்கையாளர் புள்ளிகளுக்கு சேவை செய்ய பின்பற்றப்படும் படிகள் ஆகும் அங்கு சேவை வழங்குநர் பணியமர்த்தும் முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவே இவை நாம் முன்னர் குறிப்பிட்ட தொடு புள்ளிகளாகும் இவை சேவை ஊழியர்களுக்கான விருப்பப் புள்ளி முடிவெடுக்கும் புள்ளிகளாகும் எனவே அந்தத் தொடு புள்ளிகளில் விருப்புரிமையைப் பெறுவதற்கு உங்கள் ஊழியர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே உங்கள் அமைப்பு மற்றும் சில நேரங்களில் இவையும் இந்த புள்ளிகள் அதே புள்ளியாக இருக்கும் அங்கு வாடிக்கையாளர் காத்திருக்க வேண்டியிருக்கும் இப்போது ஏற்கனவே இருக்கும் சேவையை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறீர்கள் மற்றும் அது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் அது அங்கத்தின் பகுதியாகும் இப்போது புதிய சேவைகளின் தோற்றம் இருக்கலாம் சேவைத் துறையின் விஷயத்தில் Ansoff மேட்ரிக்ஸைப் பயன்படுத்துவதன் மூலம் அதை நன்கு விளக்க முடியும் இகோர் அன்சாஃப் இதை மிகவும் எளிமையான ஆனால் மிகவும் பயனுள்ள 2 பை 2 மேட்ரிக்ஸை வழங்கியிருந்தார் இதை நாங்கள் ES NS மற்றும் EC NC என்று அழைக்கிறோம் இது சேவைத் துறையான அன்சாஃப் இகோர் அன்சாஃப் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் மற்றும் தற்போதுள்ள சேவை புதிய சேவைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்கும் வாடிக்கையாளர் புதிய வாடிக்கையாளர் எனவே எல்லா வணிகங்களும் எந்த நேரத்திலும் இங்கே இருக்கும் ஏற்கனவே இருக்கும் சேவை இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் எனவே இந்த மூன்று பாதைகளிலும் புதிய சேவைகளை உருவாக்கலாம் அல்லது அது ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் புதிய சேவையை புதிய வாடிக்கையாளருக்கு வழங்கலாம் எனவே தற்போதுள்ள வாடிக்கையாளருக்கு புதிய சேவை மற்றும் புதிய வாடிக்கையாளருக்கு இருக்கும் சேவை புதிய வாடிக்கையாளருக்கு இருக்கும் சேவை என்பது ரஷ்யாவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ ஒரு நிறுவனம் மொபைல் ஃபோன் ஆபரேட்டரை இயக்குகிறது மற்றும் அவர்கள் இந்தியாவிற்கு வருவது அதே மொபைல் போன் சேவை அவர்கள் தங்கள் அனைத்தையும் கொண்டு வருகிறார்கள் திறன் அவர்களின் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் அந்த சேவைத் தொகுதிகள் அனைத்தையும் எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் அதை நீங்கள் புளூ பிரிண்டில் படம்பிடித்து நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்த மற்றும் இந்தியாவில் உள்ள புதிய வாடிக்கையாளர்களுக்கு அதை வரிசைப்படுத்தலாம் அல்லது இந்தியாவில் இருக்கும் வாடிக்கையாளருக்கு நீங்கள் ஒரு புதிய சேவையை கொண்டு வரலாம் எனவே இந்தியாவில் ஏற்கனவே ஒரு மொபைல் போன் நிறுவனம் உள்ளது மேலும் அவர்கள் இப்போது 5G நெட்வொர்க்கில் நேரடி வீடியோக்களை ஸ்ட்ரீமிங் செய்ய முடியும் அங்கு உங்கள் கைப்பிடி சாதனத்தில் ஒரு முழு திரைப்படத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் உண்மையான நேரத்தில் நல்ல வேகம் நல்ல தெளிவு மற்றும் மிகவும் நியாயமான விலையில் இருக்கும் வாடிக்கையாளருக்கு இது ஒரு புதிய சேவையாகும் பொதுவாக நாம் புதிய சேவையைப் பற்றி பேசும்போது அது ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களுக்கு புதியதாக இருக்கலாம் எனவே இது ஒரு தொழில்நுட்ப அல்லது செயல்முறை மேம்படுத்தப்பட்ட சலுகையைப் போன்றது அல்லது சேவை வாரியாக இருக்க முடியும் இங்கு புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதிகம் இல்லை ஆனால் அது சந்தை மேம்பாட்டு நடவடிக்கை சேவை சந்தை மேம்பாட்டு நடவடிக்கை என்று கூறுகிறது நிச்சயமாக மிகவும் சவாலான பகுதி புதிய வாடிக்கையாளர்களுக்கான இந்த புதிய சேவையாகும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு புதிய சேவை அல்லது தற்போதுள்ள வாடிக்கையாளருக்கு புதிய சேவை கூட மனித தேவைகளை உணர்தல் மூலம் தூண்டப்படலாம் எனவே இந்த தேவை அடிப்படையிலான வாய்ப்பை உணர்ந்துகொள்வது புதிய சேவை வளர்ச்சியின் தொடக்கப் புள்ளியாகும் சில சமயங்களில் புதிய சேவைகள் இன்று சமூகத் தேவைகளால் தூண்டப்பட்டு உயிர்வாழ்வதற்கும் மக்கள்தொகை வளர்ச்சிக்கும் போதுமான அளவு பாதுகாப்பு இல்லாத சமூகத் தேவைகளால் தூண்டப்படுகிறது எனவே புதிய சேவை மேம்பாடு சுழற்சி இது போன்றே இருக்கும் அடுத்த அமர்வில் இதைப் பற்றிய விரிவான விளக்கத்தைப் பெறுவோம் ஆனால் நீங்கள் இப்போது இந்த முழுப் படத்தையும் ஒரு கலப்பு அமைப்பு அணுகுமுறையாகப் பார்க்கலாம் அதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் நாளை அதே படத்தைப் பற்றிய விவாதம் தொடங்கும்